ஃபண்டமெண்டல்ஸ் ஆப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்திற்கு வருக எனவே டிபெண்டன்ட் சோர்ஸ்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அவைதான் விஷயங்கள் மற்றும் அடிப்படைக் கருத்துகளிலிருந்து தொடங்குவோம் அங்கிருந்து மெதுவாக மிகவும் ஆழமான புரிதலுக்கு நகரும் முதலில் டி பகுதி மூடப்பட்டிருக்கும் பின்னர் சிங்கிள் பேஸ் மூன்று பேஸ்ஸஸ் சர்க்யூட் என்பது அனைத்தும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அவை ரெசோனன்ஸ் அல்லது தேற்றத்திற்கான அதிகபட்ச முக்கியத்துவம் மற்றும் காந்த ஜோடி சர்க்யூட் என்னப்படும் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் மற்றும் வோல்டேஜ் ரெகுலேஷன்க்கு பிறகு முதல் ஆண்டு படிப்புகள் எதுவாக இருந்தாலும் முதல் ஆண்டு பாடநெறியைப் போலவே ஈக்குவேலன்ட் சர்க்யூட் வரை மூன்று பேஸ் இண்டக்ஷன் மெஷின் இன் சிறியது கவலைக்குரியது பின்னர் அந்த டி மெஷின் எனவே இந்த வழியில் முதல் விஷயத்தைத் தொடங்குவோம் என்பது அடிப்படை கருத்து எனவே பொதுவாக எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் இன் அனைத்து கிளைகளும் உண்மையில் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி மற்றும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆகிய இரண்டு விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டவை எனவே பவர் சிஸ்டம் கன்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக் மெஷின் இன்ஸ்ட்ருமெண்ட்டேஷன் பின்னர் எலக்ட்ரானிக்ஸ் பின்னர் தகவல் தொடர்பு போன்ற எலக்ட்ரிகல் இன்ஜினீரிங்யில் பல கிளைகள் அனைத்தும் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியை அடிப்படையாகக் கொண்டவை எனவே இந்த குறியீடுகள் முக்கியமாக முதல் செமஸ்டர் அல்லது முதல் ஆண்டு மின் பொறியியல் மாணவர் என்பதற்கு ஏற்றது எனவே நாங்கள் மிகவும் அடிப்படை விஷயத்திலிருந்து தொடங்குவோம் எனவே பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி பாடநெறி ஒரு மின்சார பொறியியல் மாணவருக்கு முக்கியமான பாடமாகும் மேலும் முதல் செமஸ்டர் மாணவர் அல்லது மின் பொறியியல் கல்வியில் முதல் ஆண்டு மாணவருக்கு சிறந்த தொடக்க புள்ளியாகும் மின் பொறியியல் என்பது மின்சாரம் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது பின்னர் எலக்ட்ரானிக்ஸ் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் என்று அழைக்கப்படும் இன்ஸ்ட்ருமெண்ட்டேஷன் எனவே எல்லோரும் நான் முதல் ஆண்டில் அனைத்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் அவர்கள் இந்த பாடத்திட்டத்தை எடுக்க முடியும் மின் பொறியியலைப் பற்றி சிந்தித்தால் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எனர்ஜியில் எலக்ட்ரிகல் ட்ரான்ஸபர் செய்வதில் நாம் பெரும்பாலும் ஆர்வமாக உள்ளோம் வீட்டின் பிடியில் அந்த சர்க்யூட்யைப் பார்க்கும்போது இது பொதுவான யோசனையாகும் மேலும் அந்த பவர் ஜெனிரிக் ஸ்டேஷனில் எங்காவது பார்த்திருக்கலாம் ஆனால் இறுதி விஷயம் என்னவென்றால் எனர்ஜியை ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவதும் எனர்ஜியை மாற்றுவதும் ஆகும் எனவே எலக்ட்ரிகல் டிவைஸ்களின் ஒன்றோடொன்று இணைப்பில் இவை தேவை இதுபோன்ற இன்டர்கனேக்ஷன் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் என அழைக்கப்படுகிறது இதை நான் குறிக்கிறேன் என்றால் இந்த விஷயம் என்றால் நமக்கு எலக்ட்ரிகல் டிவைஸ்களின் ஒன்றோடொன்று தேவைப்படுகிறது மற்றும் அத்தகைய ஒன்றோடொன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் என்றும் எலக்ட்ரிக் சர்க்யூட்களின் ஒவ்வொரு காம்போனென்ட்களும் எலிமெண்ட் என அழைக்கப்படுகிறது எனவே உண்மையில் நமக்குத் தேவையானது எலக்ட்ரிகல் டிவைஸ்கள் ஒன்றோடொன்று தொடர்பு மற்றும் அது ஒன்றோடொன்று தேவைப்படுகிறது இது வையர்கள் மூலமாக மட்டுமே காண்டக்ட்ய்ங் வையர்களை மற்றும் அத்தகைய ஒன்றோடொன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் என்றும் எலக்ட்ரிக் சர்க்யூட்யின் ஒவ்வொரு காம்போனென்ட் எலிமெண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்யின் ஒவ்வொரு காம்போனென்ட்களும் ஒரு எலிமெண்ட் என அழைக்கப்படுகின்றன எனவே எலக்ட்ரிக் சர்க்யூட் என்பது எலக்ட்ரிக் எலிமெண்ட்களின் ஒன்றோடொன்று எனவே எலக்ட்ரிக் எலிமெண்ட்கள் மற்றும் எலக்ட்ரிக் சர்க்யூட் என்பது ஒரு நேர்காணல் தேவை எலக்ட்ரிக் சர்க்யூட்களின் மின் தொடர்பு ஆகும் எனவே ஒரு படத்தியிருக்கு ஒரு எளிய எலக்ட்ரிக் சர்க்யூட்யைக் காட்டுகிறது எனவே இது 4 அடிப்படை எலிமெண்ட்களைக் கொண்டுள்ளது இந்த சர்க்யூட்யைப் பாருங்கள் இது நான்கு பேசிக் எலிமெண்ட்களைக் கொண்டுள்ளது ஒன்று வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது நாம் ஆரம்பித்த மிக அடிப்படையான விஷயங்கள் எனவே இது ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது பேட்டரி இந்த சின்னம் பின்னர் வரும் என்று கூறுகிறது பேட்டரி சின்னம் பின்னர் வரும் இது சுவிட்ச் மற்றும் இது கண்டக்டிங் மெடீரியல் இது உண்மையில் காண்டக்ட்ய்ங் வையர் ஒரு கண்டக்டர் வையர்யைக் குறிக்கும் மற்றும் இது விளக்கு மற்றும் இது பிலமென்ட் இது டங்ஸ்டனால் ஆனது என்று கூறுகிறது எனவே இது எளிமையான சர்க்யூட் எனவே இது போன்ற ஒரு எளிய சர்க்யூட் இணைக்கும் விளக்கு டார்ச் லைட் அல்லது தேடல் ஒளி போன்ற பல பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு எளிய எலக்ட்ரிக் சர்க்யூட் இப்போது ஒரு பேட்டரியைக் குறிக்கும் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யைப் பார்ப்போம் எனவே எலக்ட்ரான் என எழுதும்போது எலக்ட்ரிகல் சார்ஜ் என்னப்படும் எனவே பேட்டரியில் உள்ள கெமிக்கல் போர்ஸ் காரணமாக சர்க்யூட் வழியாக பாய்க்கிறது பேட்டரி பற்றி கொஞ்சமாக இயற்பியல் பாடத்தில் ஆய்வு செய்துள்வோம் எனவே இங்கே கெமிக்கல் ரியாக்சன்க்கு இன்னொரு விஷயத்தை மறைக்காது ஆனால் சிலவற்றை நாம் அங்கிருந்து கற்றுக் கொண்டால் மட்டுமே அதைப் பற்றி பேசுவோம் எனவே பேட்டரியில் உள்ள கெமிக்கல் போர்ஸ்களின் காரணமாக சர்க்யூட் வழியாக பாயும் சார்ஜ் பேட்டரியில் உள்ள செமிகேல்யிலிருந்து எனர்ஜியைப் பெறுகிறது மற்றும் விளக்குக்கு எனர்ஜியை வழங்குகிறது எனவே இந்த மறுக்கும் குற்றச்சாட்டுகள் நான் சிறிது நேரம் கழித்து வருவேன் எனவே சார்ஜ் உண்மையில் வேதிப்பொருட்களிலிருந்தும் பேட்டரியிலிருந்தும் எனர்ஜியைப் பெறுகிறது மற்றும் விளக்குக்கு எனர்ஜியை வழங்குகிறது உண்மையில் இங்கிருந்து உண்மையில் எனர்ஜி விளக்குக்கு வருகிறது மற்றும் பேட்டரி வோல்டேஜ் என்பது யூனிட் சார்ஜ் மூலம் பெறப்பட்ட எனர்ஜியின் அளவீடு ஆகும் பேட்டரி வழியாக ஆகும் பின்னர் வோல்ட்டேஜ் மற்றொரு விஷயங்களைக் காண்பிக்கும் ஆனால் பேட்டரி வோல்ட்டேஜ் என்பது பேட்டரி வழியாக நகரும் போது யூனிட் சார்ஜ் மூலம் எனர்ஜி கெயின் அளவீடு ஆகும் ஆனால் நிச்சயமாக சுவிட்ச் மூடப்பட்டால் இது நிகழும் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கண்டக்டர் வையர் இது ஒரு செப்பு வையர்கள் மற்றும் பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இது டங்ஸ்டன் வையர் உண்மையில் ஒரு நல்ல கண்டக்டர் அல்ல காப்பர் உடன் ஒப்பிடும்போது அது வரும் ஆனால் கேள்வி என்னவென்றால் வையர்கள் காப்பர் கண்டக்டர் ஆல் ஆனது மற்றும் எலக்ட்ரிக் இன்சுலேஷன் மூலம் ஒருவருக்கொருவர் இன்சுலேட்டரைக் கொண்டிருந்தன அவை பார்த்த கோட்டிங் வையர் ஆகும் அதனால் எலக்ட்ரான்கள் உண்மையில் காப்பர் கண்டக்டர் வழியாக நகர்கின்றன ஆனால் பிளாஸ்டிக் இன்சுலேஷன் வழியாக அல்ல எனவே இந்த வையர் உள்ளது ஆனால் அது பிளாஸ்டிக் இன்சுலேஷன் மற்றும் அந்த சுவிட்ச் இந்த மின்னோட்டத்தை அனுமதிக்கும் சுவிட்ச்யை மூடினால் கரண்ட் பாயும் திறந்தால் கரண்ட் பாயாது உண்மையில் விளக்கு டங்ஸ்டன் வையர்யைக் கொண்டுள்ளது அது அதிக வெப்பநிலையைத் தாங்கும் எனவே டங்ஸ்டன் எலக்ட்ரிகல் கண்டக்டர் அல்லது காப்பர் மற்றும் எலக்ட்ரான்கள் உண்மையில் டங்ஸ்டனின் ஆடோம்களுடன் மோதல்களை அனுபவிப்பதில்லை அதுதான் டங்ஸ்டன் வையர்கள் ஏனென்றால் அது காப்பர் கண்டக்டர்க்கு என்றால் என்ன சார்ஜ் சார்ஜ் அல்லது எலக்ட்ரான் பாய்கிறது மற்றும் அது டங்ஸ்டன் வையரியின் ஆடோம்களுடன் மோதல் செய்யும் எனவே டங்ஸ்டனை வெப்பமாக்குவதன் விளைவாக டங்ஸ்டன் வையர்க்கு எலக்ட்ரிகல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது என்று கூறலாம் எனர்ஜி பேட்டரியில் உள்ள வேதியியல் செயலால் எலக்ட்ரான்களுக்கும் பின்னர் வெப்பமாகத் தோன்றும் டங்ஸ்டனுக்கும் மாற்றப்படுகிறது எனவே டங்ஸ்டன் போதுமான வெப்பமாக மாறும் அந்த ஒளி வெளியேற்றப்படுகிறது எனவே நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் இது இந்த விஷயத்தில் பல கேள்விகள் நான் அதை நகர்த்தும்போது எனவே எலக்ட்ரான்கள் பாயும் எதுவாக இருந்தாலும் இந்த சர்க்யூட்க்குச் செல்ல அனுமதிக்கிறேன் உண்மையில் இந்த காப்பர் கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்கின்றன அது வரும்போது மோதலில் உண்மையில் டங்ஸ்டன் ஆல் தான் எனவே அது வெப்பமாக ஏற்படுகிறது டங்ஸ்டனுக்கு எலக்ட்ரிகல் ரெசிஸ்டன்ஸ் இருப்பதாக கூறலாம் அந்த விளக்கை 40 வாட் 60 வாட் மற்றும் 100 வாட் மற்றும் பலவற்றைக் கண்டோம் எனவே டங்ஸ்டன் பிலமென்ட்களான அனைத்து பிலமென்ட்களும் உள்ளன இதன் டையாமீட்டர் என்ன என்ற கேள்வி இந்த டங்ஸ்டன் பிலமென்ட் ஏனெனில் அப்படியானால் அது ஒரு நாணயம் போல் இருக்கும் இந்த டங்ஸ்டன் பிலமென்ட்களின் டையாமீட்டர் என்பது இன்னொரு கேள்வி ஆகும் 40 வாட் பின்னர் 40 வாட் 60 வாட் அல்லது 100 வாட் பார்க்கும் ஆகையால் பேட்டரியில் ஒரு வேதியியல் செயல் இருப்பதால் எனர்ஜி பேட்டரியில் உள்ள வேதியியல் செயலால் மாற்றப்படுகிறது எனவே அந்த எனர்ஜி எலக்ட்ரான்களில் மாற்றப்பட்டு பின்னர் வெப்பமாக தோன்றும் டங்ஸ்டனுக்கு மாற்றப்படுகிறது எனவே டங்ஸ்டன் போதுமான வெப்பமாக மாறும் அந்த ஒளி வெளியேற்றப்படுகிறது எனவே இது ஒரு அடிப்படை தத்துவமாகும் இது எளிய சர்க்யூட் என்பது எளிய டி சி வோல்ட் ஒரு எளிய சுவிட்ச் வையர்கள் மற்றும் டங்ஸ்டன் விளக்கு அதில் எது எதுவாக இருந்தாலும் 100 வாட் பல்புகள் எதுக்கும் இப்போது உண்மையில் அனைத்து எலக்ட்ரிகல் பொறியியலாளர்களிடமிருந்தும் யூனிட் சிஸ்டம் என்பது வோல்ட்டேஜ் கரண்ட் ஆம்பியர் பவர் வாட் மற்றும் பல போன்ற அளவிடக்கூடிய அளவைக் கையாளுகிறோம் அதனால் அளவீட்டு ஒரு நிலையான மொழியில் தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் அதாவது அளவீட்டு நடத்தப்படும் நாட்டைப் பொருட்படுத்தாமல் அனைத்து பொறியியல் வல்லுநர்களும் புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய சர்வதேச அளவீட்டு மொழி சர்வதேச சிஸ்டம் யூனிட்கள் குறுகிய எஸ் ஐ யூனிட் என்று அழைக்கிறோம் இது எஸ் ஐ யூனிட்கள் என்று அழைக்கும் ஒரு சர்வதேச சிஸ்டம் யூனிட்கள் எனவே எடைகள் குறித்த பொது மாநாட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1960 இல் அளவிடப்படுகிறது ஆகவே எஸ்ஐ என்பது எஸ்ஐ யூனிட்கள் என்பதை பின்பற்றுகிறோம் சர்வதேச சிஸ்டம்யை யூனிட்டுகள் என்று அழைக்கிறோம் எனவே அடிப்படையில் இந்த சர்வதேச அமைப்பில் 6 முதன்மை யூனிட்கள் மட்டுமே உள்ளன இதிலிருந்து மற்ற அனைத்து பிஸிக்கல் குவான்ட்டிஸ்களின் யூனிட்களையும் பெற முடியும் அட்டவணை 1 1 இல் 6 முதன்மை யூனிட்கள் தேவை என்பதைக் காட்டுகிறது மேலும் உலகெங்கிலும் எஸ் ஐ யூனிட்கள் பயன்படுத்தப்படுவதற்கான அடையாளங்கள் உள்ளன எஸ்ஐ யூனிட்டின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் இது பெறும் பவர்யை அடிப்படையாகக் கொண்ட ப்ரீபிக்ஸ்ச் சொற்களைப் பயன்படுத்துகிறது மற்றும் சிறிய மற்றும் பெரிய யூனிட்களை அடிப்படை யூனிட்களுடன் தொடர்புபடுத்துகிறது எனவே அட்டவணை 1 2 எஸ்ஐ ப்ரீபிக்ஸ்களைக் காட்டுகிறது மேலும் இந்த 6 அடிப்படை எஸ்ஐ யூனிட்களுக்கு அந்த சின்னங்கள் முதலில் வரும் இது ஆறு அடிப்படை ஒன்று லுமினோஸ் இன்டென்சிட்டி காண்டேலா இது சி டி ஆகும் மற்றொன்று தெர்மோடையனாமிக் வெப்பநிலை கெல்வின் இது K ஆகும் மற்றும் லென்த் மீட்டர் சிம்பல் என m மற்றொன்று மாஸ் கிலோகிராம் இது kg ஆகும் மற்றொன்று டைம் க்கு செகண்ட்ஸ் ஆகும் எலக்ட்ரிக் கரண்ட்யை A எனப்படும் இது 6 நிலையான சர்வதேசம் அல்லது மற்ற எஸ்ஐ யூனிட்கள் பிறவற்றைப் பெறலாம் இது 6 அடிப்படை எஸ்ஐ யூனிட்கள் என்று கூறுகிறது அது மனதில் இருக்க வேண்டும் பின்னர் அட்டவணை 1 2 இல் உள்ள உண்மை எஸ்ஐ ப்ரீபிக்ஸ்களைக் காண்போம் பல 1 அல்லது 2 உள்ளன அதை 1018 இருந்தால் அது எக்ஸா என்று அழைக்கப்படுகிறது இது சின்னம் கேப்பிடல் E இது 1015 பெட்டா இது கேப்பிடல் P 1012 டெரா என்று அழைக்கிறோம் T பின்னர் 109 அது கிகா அது G பின்னர் 106 அது மெகா அது M மற்றும் பல ஆனால் 103 என்பது கிலோ என்று பொருள் அதற்கேற்ப எண்ணைக் கொண்டிருப்பது அதை k ஆக மாற்றலாம் இந்த வழியில் டெக்கா டெசி செண்டி மில்லி மைக்ரோ அனைத்தும் உள்ளடக்கும் ஆனால் கடைசியாக 1018 ஆகும் 18 இது சிறியதாக அழைக்கிறோம் 10 15 இது ஃபெம்டோ f என்றும் 10 12 பைக்கோ p என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் பல எனவே 1018 முதல் 10 18 வரை இவை உண்மையில் எஸ்ஐ ப்ரீபிக்ஸ்கள் இது பெருக்கப்படுவது இது ப்ரீபிக்ஸ் மற்றும் இவை சின்னங்கள் எனவே முதல் அடிப்படை 6 எஸ்ஐ யூனிட்கள் மற்றும் இவைதான் எஸ்ஐ ப்ரீபிக்ஸ்கள் எனவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சார்ஜ் மற்றும் கரண்ட் என்பதை பார்ப்போம் எலக்ட்ரிக் சார்ஜ் என்பது அனைத்து எலக்ட்ரிகல் நிகழ்வுகளையும் விளக்கும் அடிப்படைக் கொள்கையாகும் எலக்ட்ரிகல் சர்க்யூட்யின் மிக அடிப்படையான அளவு எலக்ட்ரிக் சார்ஜ் இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ்யின் சில முக்கியமான பண்புகளை மதிப்பாய்வு செய்வோம் கரண்ட் என்பது சார்ஜ் ஓட்டத்தின் மாற்ற விகிதமாகும் எனவே முதலாவது சார்ஜ் இருமுனை ஆகும் அதாவது எலக்ட்ரிகல் விளைவுகள் காணப்படுவது எதிர்மறை சார்ஜ்களை விட நேர்மறை அடிப்படையில் விவரிக்கப்படுகிறது எனவே சார்ஜ் இருமுனை ஆகும் இதன் பொருள் எலக்ட்ரிகல் விளைவுகள் நேர்மறை மற்றும் எதிர்மறை சார்ஜ்களின் விவரிக்கப்படுகின்றன இரண்டாவது விஷயம் எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன் படி இயற்கையில் நிகழும் ஒரே சார்ஜ்கள் எலக்ட்ரானிக் சார்ஜ்யின் ஒருங்கிணைந்த பெருக்கங்களாகும் இது 12 ஆம் வகுப்பு இயற்பியலிலிருந்தும் தெரியும் e 1 602 10 19 கூலொம்ப் எனவே இயற்கையில் நிகழும் ஒரே சார்ஜ்கள் அல்லது இன்டெக்ரால் மல்டிப்பிள்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் சார்ஜ் இந்த மதிப்பு ஆகும் மூன்றாவது பகுதி என்னவென்றால் எலக்ட்ரிகல் விளைவுகள் சார்ஜ் மற்றும் மோஷன் இல் உள்ள சார்ஜ்கள் இரண்டையும் பிரிப்பதற்கும் நான்காவது பகுதி என்பது சார்ஜ் நிலையை பாதுகாக்கும் சட்டமாகும் இது சார்ஜ்யை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதை மாற்ற மட்டும் முடியும் எலக்ட்ரிக் சார்ஜ்யின் அல்ஜிபிரிக் சம் ஒரு சிஸ்டம் மாறாது நான்காவது மிகவும் முக்கியமானது கம்பளி ஸ்வெட்டரை அகற்றும்போது எலக்ட்ரிக் சார்ஜ்யின் விளைவுகள் அனுபவமாக இருக்கலாம் அதாவது கம்பளி ஸ்வெட்டரை அகற்றிவிட்டு அது உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அல்லது ஒரு கம்பளத்தின் குறுக்கே நடந்து அதிர்ச்சியைப் பெறுகிறது மற்ற கம்பளி சார்ஜ் கம்பளி ஸ்வெட்டரை அகற்றும்போது அது ஒட்டிக்கொண்டிருப்பதைக் காணலாம் இது உடல் எலக்ட்ரிக் சார்ஜ் காரணமாக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் கம்பளம் மட்டுமே வேலை செய்யும் போது ஒருவித அதிர்ச்சியைப் பெறுகிறோம் சார்ஜ் என்பது ஆடோம் துகள்களின் எலக்ட்ரிகல் ப்ரொபேர்ட்டி ஆகும் இதன் யூனிட் கூலம்பில் அளவிடப்படுகிறது எலக்ட்ரிக் சார்ஜ்களின் ஓட்டத்தை கருத்தில் கொள்ளும்போது எலக்ட்ரிக் ஓட்டத்தை கவனியுங்கள் எலக்ட்ரிக் சார்ஜ்யின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படலாம் அதாவது அது மொபைல் அதாவது சார்ஜ் ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படலாம் நகரங்களில் மொபைல் வேறொரு வடிவமாக மாற்றப்படும்போது சார்ஜ் மோஷன் உருவாகிறது மற்றும் எலக்ட்ரிக் ப்ளூயிட் கரண்ட் என்று கூறலாம் ஒரு கன்டக்டிங் வையர் பல அடோம்களைக் கொண்டுள்ளது என்பதையும் ஒரு பேட்டரி எலக்ட்ரோமேக்னடிக் சக்தியின் சோர்ஸ் ஆகும் என்பதையும் அறிவோம் எனவே கண்டக்டர் கன்டக்டிங் வையர் பல அடோம்களைக் கொண்டுள்ளது மற்றும் ஒரு பேட்டரி எலக்ட்ரோமெட்ரிக் சக்தியின் சோர்ஸ் ஆகும் ஒரு கன்டக்டிங் வையர் ஒரு பேட்டரியுடன் இணைக்கப்படும்போது மிக விரைவான எடுத்துக்காட்டு வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது சுவிட்ச் வையர்கள் மற்றும் ஒரு நிலையற்ற விளக்கு ஆகியவற்றைக் காண்போம் சார்ஜ்கள் அவ்வாறு செல்ல நிர்பந்திக்கப்படுகின்றன ஒரு விரைவில் பேட்டரி ஒரு கன்டக்டிங் வையர் உள்ளது எனவே பேட்டரியாக இணைக்கப்பட்ட வையர்யை இணைத்தவுடன் நெகட்டிவ் சார்ஜ்யை நகர்த்துவதற்கான சார்ஜ்கள் ஒரு திசையில் நகரும் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் எதிர் திசையில் நகரும் ஒரு மிக எளிய லாஜிக் இந்த சார்ஜ் மோஷன் எலக்ட்ரிக் கரண்ட்யை உருவாக்குகிறது எந்த கரண்ட்யின் திசையை கருத்தில் கொள்வோம் நெகட்டிவ் சார்ஜ் ஓட்டத்திற்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்களின் இயக்கம் அடுத்த படம் 1 2 இல் காட்டப்பட்டுள்ளபடி கரண்ட்யை ஓட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பேட்டரி என்று வைத்துக்கொள்வோம் இதில் சார்ஜ் பாய்கிறது என்பதைக் காட்ட இது கொஞ்சம் பெரிய வழியாக காட்டப்பட்டுள்ளது இது உண்மையில் நெகட்டிவ் சார்ஜ் பாய்கிறது இது நெகட்டிவ் டெர்மினல் எனப்படும் எனவே சார்ஜ் என்பது பாசிட்டிவ் ஓட்டத்தின் திசையில் பாயும் இது ஆக இருந்தால் இதுதான் கன்வென்ஷன் இது கரண்ட்யின் திசை அல்லது வேறு வழியில் இது நெகட்டிவ் சார்ஜ்யின் ஓட்டத்திற்கு நேர்மாறானது இது நெகட்டிவ் சார்ஜ்யின் ஓட்டமாகும் இது நகரும் எனவே வேறு வழியில் நகர்கிறது இது உண்மையில் கன்வென்ஷன் எனவே கன்வென்ஷன் என்பதைக் கவனித்தால் இது கரண்ட் ஓட்டத்தை எடுத்துக்கொள்வது அல்லது பாசிடிவ் சார்ஜ்யின் இயக்கம் என்பது நெகட்டிவ் சார்ஜ்களின் ஓட்டத்திற்கு பாசிட்டிவ் ஆனது இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது 1 பாசிட்டிவ் ஓட்டம் சார்ஜ்யின் திசையானது இவை கரண்ட்யின் திசை அல்லது சார்ஜ்யின் வழிநடத்துதலுக்கு நேர்மாறாகும் எனவே இயக்கத்தில் உள்ள சார்ஜ்களால் ஏற்படும் எலக்ட்ரிக் விளைவுகள் சார்ஜ் ஓட்டத்தின் வீதத்தைப் பொறுத்தது சார்ஜ் ஓட்டத்தின் வீதம் எலக்ட்ரிக் கரண்ட் என அழைக்கப்படுகிறது q என்பது சார்ஜ் என்றால் t நேரம் மற்றும் i என்பது கரண்ட் எனவே உண்மையில் idqdt எனவே கணித ரீதியாக கரண்ட்க்கும் சார்ஜ் மற்றும் நேரத்திற்கும் இடையிலான உறவு வேறுபட்டது i dqdt இது ஒரு சமன்பாடு 1 1 அதாவது ஆம்பியரில் கரண்ட் q என்பது கூலம்ப்களில் உள்ள சார்ஜ் மற்றும் வினாடிக்கு நேரம் எனவே அடிப்படையில் கரண்ட் dqdt வினாடிக்கு 1 ஆம்பியர் 1 கூலொம்ப் இந்த பக்கம் 1 ஆம்பியர் ஆக இருந்தால் 1 கூலொம்ப் ஆக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு வினாடிக்கு 1 கூலொம்ப் பர் வினாடி ஆக இருக்கும் உதாரணமாக q எனில் டேட்டாவை அத்தகைய பாணியில் எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் அதாவது dq 5 dt என்பதும் 5 ஆக அந்த வழியில் இருக்கும் இது ஒரு வினாடிக்கு 1 கூலொம்பிற்கு இருக்கும் சமன்பாடு 1 இன் இரு பக்கங்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் t0 மற்றும் t நேரத்திற்கு இடையிலான சார்ஜ் ட்ரான்ஸபர் பெறப்படுகிறது அதாவது ஆரம்ப நேரத்தில் t t 0 மற்றும் இறுதி நேரம் t என வைத்துக்கொள்வோம் எனவே இந்த சமன்பாட்டை ஒருங்கிணைத்தால் இந்த சமன்பாட்டை ஒருங்கிணைத்தால் அந்த q ஐ t 0 to t idt ஆக மாற்றலாம் அதாவது இது dq i dt எனவே q t 0 to t இன் ஒருங்கிணைப்பு பின்னர் idt அகப்படும் அந்த சமன்பாட்டை q t 0 முதல் idt க்கு எழுதுகிறோம் நேரம் t 0 மற்றும் t க்கு இடையில் இருந்தால் சார்ஜ் மாற்றப்படும் எனவே இது q t 0 to t idt என்ற சமன்பாடு 1 2 ஆகியிருக்கும் சமன்பாடு 1 என்பது current தேவை ஒரு நிலையான மதிப்புள்ள செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று குறிக்கிறது இந்த சமன்பாடு 1 இலிருந்து கரண்ட் ஆனது உண்மையில் நிலையான மதிப்புள்ள செயல்பாட்டிற்கு தேவை என்று பரிந்துரைக்கிறது நிலையான மதிப்புள்ள செயல்பாடு பின்னர் பார்ப்போம் பல வகையான கரண்ட்களாக இருக்கலாம் இது சார்ஜ் பல வழிகளில் மாறுபடும் சி மற்றும் ஏசி இரண்டையும் பார்ப்போம் ஏசி அந்த நேரத்தில் கரண்ட் ஆனது டைம் வேரியிங் மற்றும் டி க்கு உண்மையில் கரண்ட் நிலையானது என்பதைக் காண்போம் ஒரு கரண்ட் நேரத்துடன் மாறாமல் இருக்கும்போது டைரக்ட் கரண்ட் டி சி கரண்ட் என்று கூறுகிறோம் வரைபடம் இவ்வாறு ஒரு டைரக்ட் கரண்ட் ஆனது டைம் உடன் மாறாமல் இருக்கும் கரண்ட் ஆகும் எனவே எந்த டைம்யிலும் கரண்ட் நிலையானதாக இருக்கும் டைம் உடன் மாறுபடும் ஒரு கரண்ட் அவ்வப்போது மாற்றி கரண்ட்யை அழைக்கிறது இந்த மாற்று கரண்ட்யை அல்டெர்னட்டிங் கரண்ட் என்று கூறலாம் இந்த அல்டெர்னட்டிங் கரண்ட் பற்றி அல்டெர்னட்டிங் சர்க்யூட்யில் பார்ப்போம் கொஞ்சம் படத்தை பாருங்கள் எளிதாக புரிந்துக்கொள்வீர் எனவே ஒரு அல்டெர்னட்டிங் கரண்ட் என்பது ஒரு கரண்ட் ஆகும் இது அவ்வப்போது காலத்துடன் மாறுபடும் அதாவது இது ஆக இருக்கும் அல்டெர்னட்டிங் கரண்ட் என்பது வீட்டில் பயன்படுத்தப்படுவதால் வீட்டில் எல்லாமே ஏசி சோர்ஸ் ஏசி பவர் ஆகவே குளிர்சாதன பெட்டி டோஸ்டர் ஏர் கண்டிஷனர் மற்றும் பிற மின் சாதனங்களை இயக்குவதற்கு ஏசி சர்க்யூட் ஆல் இயங்கும் ஏசி அடர்த்தியாக கிடைத்தாலும் இவை அனைத்தும் ஏசி பவர் ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட் ஆகும் ஆனால் டி க்கு கரண்ட் நிலையானது படம் 1 3 உண்மையில் ஒரு டி சி கரண்ட்யின் மதிப்புகளையும் ஏசி கரண்ட்யின் மதிப்புகளையும் காட்டுகிறது படம் 1 3 உள்ளது சைனுசாய்டல் வேவுவ் இது அல்டெர்னட்டிங் கரண்ட் ஆகும் இந்த டைரக்ட் கரண்ட் 3 ஆம்பியர் என நிலையாக இருக்கும் இறுதியாக இது உண்மையில் ஒரு கால இடைவெளியாகும் இது அவ்வப்போது இலிருந்து க்கு மாறுகிறது எனவே இது ஏசி கரண்ட் ஆகும் இது ஒரு கொசைன் செயல்பாடு மற்றும் இது ஏசி கரண்ட் ஆகும் இதை i cos2πt என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது செயல்பாடு என்று பிடித்துக்கொள்ளுங்கள் i cos2πt எனவே இது ஏசி கரண்ட் பற்றி பின்னர் பார்ப்போம் இது DC கரண்ட்க்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போது படம் 1 4 இது ட்ரையாங்குலர் மற்றும் ஸ்கொயர் அலை போன்ற மற்ற வகை டைம் வேரியிங் கரண்ட் ஆகும் இதுவும் காலப்போக்கில் நடக்கிறது இது முக்கோண செயல்பாடு இது கரண்ட் மற்றும் இதுவும் இது ரெக்டாங்குலார் வடிவமாகும் இதுவும் அவ்வப்போது என மாறுகிறது இது ட்ரிங்குலார் அலை இதிலிருந்து ஸ்கொயர் அலை இவைகளும் மாறுவதால் அல்டெர்னட்டிங் கரண்ட் என்று கூறலாம் இப்போது முன்பே பார்த்தது போல கரண்ட் ஓட்டத்தின் திசை வழக்கமாக பாசிட்டிவ் சார்ஜ் இயக்கத்தின் திசையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது பேட்டரி சின்னத்தை எடுக்கும் போது கரண்ட் உருவானது பாசிட்டிவ் சார்ஜ் பாய்கிறது எனவே அதனால்தான் சார்ஜ் இயக்கத்தின் திசை பாசிட்டிவ் ஆக எடுக்கப்படுகிறது இந்த கன்வென்ஷன் இன் அடிப்படையில் 4 ஆம்பியர்களின் கரண்ட் பாசிட்டிவ்வாக அல்லது நெகட்டிவ் யாகக் குறிப்பிடப்படலாம் இது படம் 5 இல் காட்டப்பட்டுள்ளது அங்கு ஒரு விளக்கு ஒரு பேட்டரி மூலம் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து தொடங்கி எல்லாவற்றையும் புரிந்துகொள்ள ஆரம்பித்தால் பிற்கால கட்டத்தில் விஷயங்கள் மிகவும் எளிதாக இருக்கும் அடிப்படை புரிதலைப் புரிந்து கொள்ள முயற்சித்தால் சர்க்யூட்க் கோட்பாட்டைக் கண்டுபிடிக்கவும் இந்த சர்க்யூட்க் பேட்டர்ன் மற்றொரு விஷயம் மிகவும் எளிமையானது இது ஒரு பேட்டரி இது ஒரு பேட்டரி சின்னம் மற்றொரு விஷயம் பின்னர் பார்ப்போம் ஒரு பேட்டரியில் சின்னம் சின்னம் உள்ளது மற்றும் இதன் 2 டெர்மினல்கள் குறி 1 மற்றும் 2 ஆகும் இது டங்ஸ்டன் விளக்கு என்று சொல்லப்படுகிறது 4 ஆம்பியர் கரண்ட் எடுக்கும்போது பாய்கிறது என்று கூறுகிறது எனவே இது 1 முதல் 2 வரை 1 முதல் 4 ஆம்பியர் வரை வழங்கப்படுகிறது பின்னர் கரண்ட் I என்பது 21 வரை எதிர்மாறாக இருக்கும் 4 கரண்ட் ஆக இருக்கும் என்று தெரியும் ஏனெனில் இந்த கரண்ட் உண்மையில் இப்படி நகரும் இந்த கரண்ட்யை எடுக்கும்போது இந்த I12 மற்றும் ஆனால் I21 என்று ஒரு திசையை தலைகீழாக எடுத்துக் கொள்ளும்போது அது 4 ஆம்பியர் ஆகும் இந்த படத்தில் I12 4 ஆம்பியர் ஆகும் இதன் அர்த்தம் விளக்கு வழியாக கரண்ட் 1 முதல் 2 வரை பாயின்டிங் டைரக்ஷன் என்னவும் ரெபரென்ஸ் டைரக்ஷன் என்றும் 12 முதல் 4 வரை எடுத்துக் கொள்ளலாம் அதாவது கரண்ட் 4 ஆம்பியர் 1 முதல் 2 பாசிட்டிவ்வாக பாய்கிறது ஆனால் வேறு வழியை எடுத்துக் கொண்டால் அல்லது 2 முதல் 1 வரை எடுத்தால் அது நெகட்டிவ் சைன் ஆக என்று வைத்துக்கொள்வோம் 2 முதல் 1 வரை எடுத்துக் கொண்டால் அது 4 ஆம்பியர் ஆக இருக்கும் என்ன திசையை மாற்றியமைக்க வேண்டும் ஏனென்றால் I12 ஐ எடுத்துக்கொண்டால் அது I21 ஐ ஆக கருதலாம் ஆகையால் I21 என்பது கரண்ட் உடன் இருக்கும் 2 முதல் 1 வரை டைரக்டட் ரெபரென்ஸ் I12 மற்றும் I21 ஆகியவை ஒரே அளவிலும் எதிரெதிர் அடையாளத்திலும் உள்ளன ஏனென்றால் அவை ஒரே கரண்ட்யைக் குறிக்கின்றன ஆனால் எதிர் திசையில் உள்ளன ஆகவே I12 I21 4 ஆம்பியர் அளவு ஒன்றுதான் ஆனால் I12 4 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே I21 4 ஆம்பியர் இது சமன்பாடு 1 3 என்று எடுத்துகொள்ளவேண்டும் இந்த பகுதி மிகவும் எளிமையானது ஆனால் புரிந்து கொள்ளக் கூடியதாக இருந்தால் டைரக்ட் ரெபரென்ஸ் 1 முதல் 2 வரை 4 ஆம்பியர் வரை எடுத்துக் கொண்டால் குறிப்பு 2 முதல் 1 வரை சைன் மாற்றம் பின்னர் I21 4 ஆம்பியர் ஆக இருக்க வேண்டும் எனவே I12 I21 4 ஆம்பியர் கரண்ட்யின் அளவு சைன் பகுதி வேறு வழியில் மட்டுமே இருக்கும் எனவே இது உண்மையில் கரண்ட்யைப் பற்றிய சிறிய புரிதல் ஆகும் அடுத்தது வோல்டேஜ் பார்ப்போம் இப்போது கரண்ட்யின் பகுதி காட்டப்பட்டுள்ளபடி குறிக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் எஸ்ட்டேர்னல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் emf ஆகும் இதை படம் 1 2 இல் பேட்டரியால் குறிக்கப்படுகிறது வோல்ட்டேஜ் லாவ் மற்றும் ட்ரான்சியின்ட் பிலமென்ட் லாவ் பற்றி பார்ப்போம் ஏப் என்பது போடென்ஷியல் டிஃபரென்ஸ் அல்லது வோல்டேஜ் ஆகும் சில முறை கூறுவோம் பொதுவாக பொசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் பிரியும் போது எனர்ஜி கூடுதலாக இருக்கும் இந்த இ எம் ஏப் போடென்ஷியல் டிஃபரென்ஸ் மற்றும் வோல்டேஜ் பொதுவாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ்கள் பிரியும் போது எனர்ஜி குடுதல்யாகயிருக்கும் வோல்டேஜ் என்பது எனர்ஜி பர் யூனிட் பிரிவால் உருவாக்கப்பட்டது எனவே எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கும் வோல்டேஜ் என்னும் V12 இந்த இரு 1 மற்றும் 2 முனையின் இடையில் கரண்ட் என்று கருதலாம் இந்த இரு முனைகள் 1 மற்றும் 2 எனும் வோல்ட்டேஜ் V12 மேலும் இதை விளக்கு என்று கூறலாம் 2 புள்ளிகளுக்கு இடையிலான வோல்டேஜ் V12 ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்யில் 1 மற்றும் 2 என்று கூறுகிறது ஒரு யூனிட் சார்ஜ் நகர்த்துவதற்கு தேவைப்படும் எனர்ஜி அல்லது ஒர்க் 1 அல்லது 2 ஆக இருக்கும் இந்த விகிதத்தை வேறுபட்ட வடிவத்தில் வெளிப்படுத்துகிறோம் bvV12 d w dq இதில் w என்பது எனர்ஜியின் ஜூல் q என்பது சார்ஜ்யின் கூலொம்ப் மற்றும் V12 எனும் வோல்ட்டேஜ்யின் வோல்ட் எனவே வோல்ட்டேஜ் உண்மையில் V12 dwdq இதில் w என்பது எனர்ஜியின் ஜூல் q என்பது சார்ஜ்யின் கூலொம்ப் எனவே சமன்பாடு 1 4 படி 1 வோல்ட் கூலம்பிற்கு 1 ஜூல் ஆக இருக்கும் என்பது தெளிவாகிறது எனவே அதனால்தான் இது கூலம்பிற்கு 1 ஜூல் அல்லது 1 ஜூல் 1 நியூட்டன் மீட்டர் எனவே கூலம்பிற்கு ஒரு நியூட்டன் மீட்டர் ஆனால் ஒரு கூலம்பிற்கு 1 ஜூல் பயன்படுத்தப்படும் எனவே வோல்டேஜ் அல்லது போடென்ஷியல் டிஃபரென்ஸ் என்பது ஒரு எலிமென்ட் வழியாக ஒரு யூனிட் சார்ஜ்யை நகர்த்துவதற்குத் தேவையான எனர்ஜி ஆகும் வோல்ட்டேஜ் அல்லது போடென்ஷியல் டிஃபரென்ஸ்யை அடிக்கோடிட்டுக் காட்டுவது ஒரு உருவத்தின் மூலம் ஒரு யூனிட் சார்ஜ்யை நகர்த்துவதற்கான தேவையான எனர்ஜி படம் 1 6 இல் காணலாம் புள்ளிகள் 1 மற்றும் 2 க்கு இடையில் இணைக்கப்பட்ட விளக்காக இருந்த வோல்ட்டேஜ் மற்றும் குறியீடுகளும் வழங்கப்படுகின்றன இது போலாரிட்டி 1 மற்றும் 2 யை குறிக்கும் 1 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் எனவே வோல்டேஜ் போலாரிட்டியின் ரெபரென்ஸ் திசையைக் குறிக்க சைன்கள் பயன்படுத்தப்படுகின்றன வோல்ட்டேஜ் V12 ஐ 2 வழிகளில் விளக்குவது முதல் விஷயம் இந்த புள்ளி முதல் ஒன்றைப் புரிந்து கொள்ள முயற்சிப்பது புள்ளி 1 என்பது புள்ளி 2 ஐ விட V12 வோல்ட் போடென்ஷியல் கொண்டதாக உள்ளது இந்த வரைபடத்தைப் பாருங்கள் இந்த புள்ளி ஒரு இடத்தில் உள்ளது இதை விட V12 இன் சாத்தியம் மற்ற புள்ளி 2 அதாவது புள்ளி 1 என்பது புள்ளி 2 ஐ விட V12 வோல்ட்டுகளின் சாத்தியத்தில் உள்ளது அல்லது புள்ளி 2 ஐ பொறுத்தவரை புள்ளி 1 இல் உள்ள சாத்தியம் V12 அல்லது புள்ளி 2 ஐ பொறுத்தவரை புள்ளி 1 இல் உள்ள சாத்தியம் V12 இரண்டாவது ஆக நினைவில் கொள்ளலாம் எனவே இது என்ற கருத்து இந்த விஷயத்தில் புள்ளி 1 சாத்தியமானதாக இருக்கலாம் அல்லது புள்ளி 2 ஐ விட V12 வோல்ட் அதிகமாக இருக்கும் அல்லது புள்ளி 2 ஐ பொறுத்தவரை புள்ளி 1 இல் உள்ள சாத்தியம் பாதிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக V12 என்று சொல்லுவோம்